வணக்கம் மற்றும் வரவேற்பு இந்த தொகுதியில் தொடரவும் சிதறல் பற்றிய எங்கள் விவாதத்தை மூடிவிடுங்கள் பின்னர் நாங்கள் மிகச் சுருக்கமாகப் பேசுவோம் அதுவே எங்கள் ஃபைபர்முடிவாக இருக்கும் அளவுருக்களின்இந்த குறிப்பிட்ட பாடநெறி நேரியல் அல்லாத விளைவுகள் போன்றகருத்தில் கொள்ளும் ஒரு மற்றும்பிற்பகுதியில் அவை தேவைப்படும்போதுபாடத்தின்நீங்கள் முந்தைய தொகுதியில் சிதறல் பற்றி படித்திருக்கலாம் நாங்கள் அதைப் பற்றி பேசினோம் ஒளிச்சிதறல் என்பது ஒரு ஃபைபருக்குள் பரப்புதல் மாறிலியைச் சார்ந்து இருப்பதற்கான ஒரு பொதுவான பெயர் இது ஒரு நேர்கோட்டு உறவாக இருந்தால் ஒரு இலவச இடத்தைப் பொறுத்தவரை β வழங்கப்படுகிறது ω√με அதிர்வெண்மற்றும் frequency அதிர்வெண் தொடர்பாக மாறிலிகள் என்று கருதினால் β ஒரு நேரியல் செயல்பாடாக இருக்கும் ω மற்றும் β இன் வகைக்கெழு அடிப்படையில் குழு வேகத்தின் தலைகீழ் என்பதைக் கண்டோம் எனவே இந்த குழு வேகம் சமமாக இருக்கும் ஒரு மாறிலி ஏனெனில் δ β δω உண்மையில் ஒரு மாறிலியாக இருக்கும் கேரியர் அதிர்வெண் ω0 இல் மதிப்பிடப்பட்ட இந்த β1 a சுருக்கமாக குறிக்கப்படுவதையும் நாங்கள் கண்டோம் இதை β1 என எழுதுவதன் மூலம் நீங்கள் கேரியர்களைச் சுற்றி β ω ஐ விரிவாக்க முடியும் என்பதையும் நாங்கள் கண்டோம் உண்மையில் βω0 Δωβ1 என்ற முதல் சொல்லைப் பெறுவார் where δω என்பது இலிருந்து அதிர்வெண்ணின் விலகல் கேரியர் அதிர்வெண் ω0 இதை இரண்டாவது வரிசையில் விரிவுபடுத்தலாம் எனவே பெறுதல் Δω22β2 எங்கே β2 அதிர்வெண் தொடர்பாக பரப்புதல் மாறிலியின் இரண்டாவது வழித்தோன்றலுடன் ஒத்துள்ளது இந்த சமன்பாடுகளை எழுதுவதில் நிச்சயமாக at ω ω0 இல் மீண்டும் மதிப்பீடு செய்யப்படுகிறது உடன் ஸ்பெக்ட்ரல் கேரியர் Δω அதிர்வெண் ω0 உடன் ஒப்பிடும்போது மிகச் சிறியது இது உண்மையாக இருக்கும் வரை நீங்கள் β ω ஐ விரிவாக்க முடியும் மேலும் இல்லாததை நீங்கள் காண்பீர்கள் β1 β2 இன் பூஜ்ஜிய மதிப்புகள் நீங்கள் சிதறடிக்கப்படுவதற்கான காரணம் உறை எவ்வாறு பெறுகிறது என்பதை β1 உங்களுக்குக் கூறுகிறது இந்த காரணத்தால் இந்த உறை உண்மையில் எவ்வாறு பரவுகிறது என்பதை β2 உங்களுக்குக் கூறுகிறது குழு தாமதம் சிதறல் சொல் அல்லது குழு வேகம் சிதறல் என்பதால் β1 தலைகீழ் L இன் நீளத்தை நீங்கள் கருத்தில் கொண்டால் 1 vg க்கு முன்மொழிவு பின்னர் L vg குழு தாமதத்திற்கு ஒத்திருக்கும் எனவே இந்த சொல் β2 பின்னர் அதிர்வெண் தொடர்பாக குழு தாமதத்தின் மாறுபாடாக இருக்கலாம் எனவே இது குழு தாமதம் சிதறலாக கருதப்படலாம் τg ஒரு செயல்பாடாக எவ்வாறு மாறுபடும் 1 τg என்பது குழு வேகத்திற்கு vg உடன் ஒத்திருப்பதால் இதை நீங்கள் குழுவாக அழைக்கலாம் அளவுருவில் வேகம் சிதறல் சரி எனவே சில நேரங்களில் நீங்கள் யார் என்று குறிப்பிடப்படவில்லை இது பற்றி பேசுகிறது ஆனால் இது பொதுவாக GVD அளவுரு என்று அழைக்கப்படுகிறது கண்டிப்பாக பேசும் β2 ஐ குழு தாமதம் சிதறல் என்றும் 1 β2 ஐ குழு வேகம் சிதறல் என்றும் அழைக்க வேண்டும் அது பொருள் விரக்தி அல்லது முந்தைய தொகுதிகளில் நாம் பேசிய அலை வழிகாட்டி சிதறல் ஆகியவை இந்த முறைப்படி இணைக்கப்படலாம் β ஒரு முறை அதிர்வெண்ணின் செயல்பாடு சரி குறிப்பிட்ட அகலம் T0 இன் காஸியன் துடிப்புக்கு என்ன நடக்கிறது என்பதையும் பார்த்தோம் β2 பூஜ்ஜியமற்றதாக இருக்கும் குறிப்பிட்ட நீளம் உங்களுக்குத் தெரிந்த ஃபைபர் வழியாக இந்த துடிப்புக்கு என்ன நடக்கிறது என்பது வீச்சு சிதைந்து அகலமும் அதிகரிக்கிறது அதோடு கூடுதலாக ஒரு கிண்டல் வலதுபுறமும் இருக்கும் கேரியர் அதிர்வெண் அதிகரிக்கத் தொடங்கும் அல்லது ஜி டி அளவுரு நேர்மறையானதா அல்லது எதிர்மறையானதா என்பதைப் பொறுத்து குறைகிறது எனவே இந்த நேர்மறை அல்லது எதிர்மறை கிண்டல் நடக்கும் மேலும் இந்த துடிப்பு அகலத்தை β2 இன் செயல்பாடாகப் பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாட்டைக் கண்டோம் இப்போது பொருள் சிதறல் கற்பழிப்பு அடிப்படையில் சிதறலுக்கு வருவோம் அந்த விவாதத்தை நாங்கள் இப்போது வரையறுத்துள்ள குழு வேகம் Ng ஐப் பார்த்தோம் நீங்கள் Ng சரியாக இருப்பதற்கான காரணங்களை உண்மையில் பார்ப்போம் எனவே பொருள் சிதறல் உண்மையில் பொருளின் சொத்து தானே சரி எனவே பொருள் சிதறல் என்பது பொருளின் ஒரு சொத்து எனவே நாம் இப்போது விவாதித்த குழு குறியீட்டை விவாதித்தோம் இப்போது நாம் பொருள் சிதறலைப் பெறுவதற்கான காரணங்களை ஆராய்வோம் பொருள் சிதறலைப் புரிந்து கொள்ள ஆப்டிகல் ஃபைபரை உருவாக்கும் பொருள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் கண்ணாடி என்பது கண்ணாடி பயன்படுத்தப்பட்ட பொருள் என்று மாறிவிடும் ஏனெனில் சில நேரங்களில் ஹோஸ்ட் பொருள் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் நீங்கள் இந்த கண்ணாடியை சிலவற்றோடு ஊக்கப்படுத்துவீர்கள் மற்ற டோபன்ட் பொருட்கள் அதை அதிகரிக்க அல்லது குறைக்க ஒளிவிலகல் குறியீட்டு கண்ணாடி அல்லது சிலிக்கான் டை ஆக்சைடு SiO2 என்பது அடிப்படை பொருள் அல்லது இழைகளை கண்ணாடி இழைகள் அல்லது சிலிக்கா இழைகளை உருவாக்க பயன்படும் முக்கிய பொருள் இது சுமார் 1 44 இன் பொதுவான ஒளிவிலகல் குறியீடாக இப்போது கண்ணாடியின் மையப் பகுதி உறைப்பூச்சுடன் ஒப்பிடும்போது அதிக ஒளிவிலகல் குறியீட்டைக் கொண்டிருப்பதை நாங்கள் அறிவோம் மேலும் இந்த ஒளிவிலகல் குறியீட்டை அதிகரிக்க நீங்கள் சில டோபண்டுகள் மற்றும் இவற்றைக் கொண்டு இந்த பொருளை ஊக்கப்படுத்த வேண்டும் டோபன்ட்கள் சில ஒளிவிலகல் குறியீட்டை அதிகரிக்கும் மற்றும் சில டோபண்டுகள் உண்மையில் ஒளிவிலகல் குறியீட்டைக் குறைக்கும் ஆகவே ஒளிவிலகல் சேர்த்தலின் செயல்பாடாக நீங்கள் ஒளிவிலகல் குறியீட்டைப் பார்த்தால் எவ்வளவு சதவீதம் அல்லது மோலில் எவ்வளவு நீங்கள் உண்மையில் இந்த டோபண்டுகளைச் சேர்க்கிறீர்கள் ஒட்டுமொத்த ஒளிவிலகல் குறியீட்டுக்கு என்ன நடக்கிறது என்று நீங்கள் அந்தக் கண்ணாடியை குறிப்பிட்ட அடிப்படை ஒளிவிலகல் குறியீடாக 1 44 எனக் காண்கிறீர்கள் மேலும் நீங்கள் போரான் அல்லது ஃவுளூரின் போன்ற சில பொருட்களைச் சேர்த்தால் இவை உண்மையில் குறையும் ஒளிவிலகல் குறியீடு எனவே இது அடிப்படையில் ஃவுளூரின் மற்றும் இது போரான் டை ஆக்சைடு அல்லது போரான் ட்ரொக்ஸைடு என்பது எனக்கு நிச்சயமாகத் தெரியவில்லை ஆனால் இது போரான் அணுக்கள் எனவே இந்த அணுக்கள் ஃவுளூரின் அல்லது போரான் மூலம் உங்கள் சிலிக்காவை நீங்கள் ஊக்கப்படுத்தினால் நீங்கள் ஒளிவிலகல் குறியீட்டைக் குறைக்கப் போகிறீர்கள் மேலும் ஒளிவிலகல் குறியீட்டைக் குறைப்பதன் அளவு இந்த டோபண்ட்களை நீங்கள் சேர்க்கும்போது நீங்கள் நிச்சயமாக சேர்க்கப் போகும் டோப்பிங் எவ்வளவு என்பதைப் பொறுத்தது கண்ணாடி ஹோஸ்ட் மற்றும் டோபன்ட் அணுக்களின் கலவையும் பொருளின் கட்டமைப்பு பண்புகளும் கட்டமைப்பு பண்புகளால் மாறும் என்பதை நான் உண்மையில் உருவாக்குகிறேன் அதாவது இழுவிசை அழுத்தத்தை அழுத்துகிறது மற்றும் வளைக்கும் விளைவு அந்த சொத்துக்கள் அனைத்தும் மீள் பண்புகள் நெகிழ்ச்சி பண்புகள் உள் உறிஞ்சுதல் பண்புகள் இவை அனைத்தும் உண்மையில் மாறிக்கொண்டே இருக்கின்றன எனவே தேவையான அளவு அல்லது டோபன்ட்டைச் சேர்ப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் ஒளிவிலகல் குறியீட்டை அதிகரிக்க விரும்பினால் கண்ணாடியின் கட்டமைப்பு பண்புகளை சரியாக மாற்ற வேண்டாம் நீங்கள் ஜெர்மானியத்தை சேர்ப்பது போன்ற ஏதாவது செய்ய வேண்டும் இது அதிகரிக்கும் ஒளிவிலகல் குறியீட்டு எனவே இது ஒளிவிலகல் குறியீட்டை அதிகரிப்பதற்காக நீங்கள் ஒளிவிலகல் குறியீட்டை அதிகரிக்க வேறு சில பொருட்களையும் சேர்க்கலாம் இப்போது நீங்கள் சந்தையில் காணும் வழக்கமான ஆப்டிகல் ஃபைபர்கள் ஜெர்மானியம் சிலிக்கான் கோர் ஓகேவால் ஆனவை இதனால் ஒளிவிலகல் குறியீடு உண்மையில் இங்கே மையப் பகுதியில் அதிகமாக உள்ளது மேலும் நீங்கள் வெளிப்புறத்தில் சிலிக்கான் டை ஆக்சைடு உறைப்பூச்சு அல்லது உறைப்பூச்சில் சிலிக்கா வைத்திருந்தால் அது சற்று குறைகிறது நிச்சயமாக இன்னொரு பாஸ்பரஸை வைத்துக் கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் அதை மையத்தில் சேர்க்கலாம் அல்லது அளவிடலாம் பின்னர் உறைப்பூச்சியில் நீங்கள் SiO2 ஐ வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் SiO2 ஐ மட்டுமே கொண்ட மையத்தை உருவாக்கி பின்னர் உறைப்பூச்சில் ஒரு டோப் முடிவைச் சேர்க்கலாம் பகுதி எனவே நீங்கள் எடுத்துக்காட்டாக SiO2 B2O3 சேர்த்தலை முயற்சித்துப் பாருங்கள் எனவே நீங்கள் விரும்பும் ஒளிவிலகல் குறியீட்டு சுயவிவரத்தைக் கொண்டு வர நீங்கள் சாத்தியமான மாறுபாடுகளைக் கொண்டிருக்கலாம் இவை படி குறியீட்டிற்காக நாங்கள் காட்டியுள்ளவை நீங்கள் தரப்படுத்தப்பட்ட குறியீட்டைப் பெற விரும்பினால் ரேடியல் தூரத்தின் செயல்பாடாக நீங்கள் தண்டனையையும் சேர்க்க வேண்டும் எனவே இது ஒளிவிலகல் குறியீட்டு சுயவிவரங்களை விட சற்று சிக்கலானது ஆனால் நீங்கள் உண்மையில் முடியும் ஏறக்குறைய எந்த வடிவத்தின் ஒளிவிலகல் குறியீட்டைப் பெற்றது மேலும் பெரும்பாலான நவீன இழைகள் வெவ்வேறு பயன்பாடுகளுக்கு மிகவும் சிக்கலான ஒளிவிலகல் குறியீட்டு சுயவிவரங்களைக் கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இது கண்ணாடி ஹோஸ்டை முக்கிய பொருளாக எடுத்துக்கொள்வதன் மூலமும் தேவையான அளவு டோபண்டுகளை சேர்ப்பதன் மூலமும் வருகிறது ஒளிவிலகல் குறியீட்டை மாற்றுவதற்காக பகுதிகள் இங்கே டோபண்டுகளைச் சேர்ப்பதன் மூலம் உள்ளூர் ஒளிவிலகல் குறியீட்டு மாற்றங்கள் உங்களுக்கான ஒரு பயிற்சியாகும் இது சிதறலைத் தட்டச்சு செய்யப் பயன்படும் மிகவும் சுவாரஸ்யமான சுயவிவரத்தில் ஒன்றைக் கருத்தில் கொள்வேன் சரி பின்னர் சிதறல் குணகம் பற்றி பேசுவோம் ஆனால் இந்த அமைப்பு சிதறலை தட்டையாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது இது உறைப்பூச்சில் அகழி என்று அழைக்கப்படுகிறது அல்லது சில சமயங்களில் சிதறடிக்கப்பட்ட உறைப்பூச்சு அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த ஆரம் ஒரு என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் மேலும் இது ஒரு சில B என்று எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் அனைத்து தூரமும் இழைகளின் மையத்தைப் பொறுத்து அளவிடப்படுகிறது இந்த விளிம்பு தொலைவில் உள்ளது என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே சில பகுதிகள் சரியாக உள்ளன என்பதை நீங்கள் காணலாம் எனவே உங்களிடம் ஒரு கோர் உள்ளது பின்னர் நீங்கள் ஒரு உடையணிந்திருக்கிறீர்கள் பின்னர் உறைப்பூச்சிலும் வலது அகழி உள்ளது எனவே ஒரு டிப் அல்லது அகழி உறைப்பூச்சில் உள்ளது நீங்கள் SiO2 பொருளை மையமாகக் கொண்டிருப்பதாகக் கருதி நீங்கள் வர முடியுமா நீங்கள் விரும்பும் மருந்தைப் பொறுத்து உங்களுக்குத் தெரிந்த தேவையான டோபண்டுகளுடன் நீங்கள் சரியான சதவீதத்தை கொடுக்க வேண்டும் என்பதல்ல ஆனால் இந்த பாணியில் உறைப்பூச்சில் கட்டமைக்கப்பட்டதைப் பெறுவதற்கு எந்த டோபண்டுகள் நன்றாக இருக்கும் என்பதை நான் அடையாளம் காண விரும்பினேன் கோர் சரி என்று கூட நான் குறிப்பிடவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இந்த உடற்பயிற்சி இரண்டு பகுதி ஒன்று நீங்கள் கோர் SiO2 என்று கருதுகிறீர்கள் பின்னர் மையத்தைப் பற்றி எதையும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் பின்னர் ஒளிவிலகல் குறியீட்டு சுயவிவரத்தை உணர உங்கள் சொந்த பொருளை நீங்கள் கொண்டு வருவீர்கள் இங்கே சரி என்று காட்டப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் நீங்கள் ஒளிவிலகல் குறியீட்டில் டோபண்டுகளைச் சேர்க்கலாம் ஆனால் இந்த ஒளிவிலகல் குறியீட்டு மாறிலி நீங்கள் ஒளியியலில் முந்தைய ஆய்வுகள் ஆகும் ஒளிவிலகல் குறியீடானது அதிர்வெண்ணிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் ஒரு வினோதமானது என்று நீங்கள் நினைப்போம் வடிவியல் ஒளியியல் பிரச்சினைகள் பற்றிய பேச்சு உங்கள் ஒளியின் கதிர் 30 டிகிரி வலதுபுறத்தில் கண்ணாடி மீது நிகழ்ந்ததாக நாங்கள் சொல்கிறோம் பின்னர் ஒரு பிரதிபலிப்பு உள்ளது அந்த கோணங்கள் அனைத்தையும் நாம் கணக்கிடுகிறோம் வேறுபடவில்லை அதிர்வெண் அல்லது அலைநீளம் பற்றி பேசுவதாகத் தெரியவில்லை ஆனால் உண்மையில் அது மாறிவிடும் ஒளிவிலகல் குறியீடானது பொருட்களின் பிரதிபலிப்பாகும் இது வெளிப்புற மின்சார புலத்திற்கான பொருளின் பிரதிபலிப்பாகும் மற்றும் பொருள் தன்னை எவ்வாறு மறுசீரமைக்கிறது என்பது மின்கடத்தா அனுமதி அல்லது மின்கடத்தா மாறிலி என அழைக்கப்படுகிறது இது நிலையானது அல்ல ஏனெனில் அது நிலையானது அல்ல அதிர்வெண் எனவே இந்த மின்கடத்தா அனுமதி என்பது ஒளிவிலகல் குறியீட்டின் மூல காரணம் உண்மையில் ஒளிவிலகல் குறியீடானது ஒரு மின்கடத்தா ஊடகத்தின் ஒப்பீட்டு அனுமதியின் சதுர மூலத்தால் வழங்கப்படுகிறது மேலும் இந்த மின்கடத்தா அனுமதி என்பது அதிர்வெண்ணின் செயல்பாடாகும் எனவே தெளிவாக அதிர்வெண் அல்லது அலைநீளம் எனவே தெளிவாக இந்த ஒளிவிலகல் குறியீடு அலைநீளத்தின் செயல்பாடாகும் அதுதான் உங்களுக்குத் தெரியும் கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்த குழு குறியீட்டு காலத்தை நீங்கள் பார்த்தால் குழு குறியீட்டு Ng க்குள் செல்வது dn dλ என்று சொல்லும் ஒரு சொல் உள்ளது இது ஒளிவிலகல் குறியீட்டு n எவ்வாறு மாறுபடுகிறது என்பதைக் கூறுகிறது λ மற்றும் காரணி ஒன்று இது ஏற்படுகிறது குழு குறியீட்டு மற்றும் குழு வேகம் மற்றும் dn dλ இருக்க முடியும் என்பதால் d2n dλ2 கூட இருக்கக்கூடும் என்று நீங்கள் இப்போது கற்பனை செய்யலாம் இது ஒளிவிலகல் குறியீட்டிற்கான இரண்டாவது வரிசை வழித்தோன்றல் இருக்கக்கூடும் நீங்கள் எழுதுகிறீர்கள் அது மீண்டும் குழு தாமதம் சிதறலை ஏற்படுத்தும் குழு தாமதம் சிதறலுடன் நெருக்கமாக தொடர்புடையது எனவே தொடங்குவதை மீண்டும் பார்ப்போம் Ng என்பது n ω dn dω ஆல் வழங்கப்படுவதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஒளிவிலகல் குறியீட்டு மாறுபாட்டை அதிர்வெண்ணின் செயல்பாடாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாகக் குறிக்கிறது நிச்சயமாக நீங்கள் இதை எழுதலாம் அலை நீளத்தின் அடிப்படையில் dn dω இதை எழுதுங்கள் λ0 dn dλ0 அங்கு λ0 என்பது இலவச விண்வெளி கேரியர் அலைநீளம் சரியானது எனவே இது Ng க்கு மாற்றாக நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடு ஆகும் பின்னர் n எழுதப்படலாம் என்பதை உணரலாம் அதிர்வெண் செயல்பாடு அல்லது அலைநீளத்தின் செயல்பாடு இதை எழுத nλ - λ0 dndλ0 மாறாக n λ0 உள்ளது எனவே இது உங்களுக்கு குழு குறியீட்டை வழங்கும் இது உண்மையில் உங்களுக்கு குழு குறியீட்டைக் கொடுக்கும் மற்றும் குழு வேகம் vg c Ng ஆல் வழங்கப்படும் இது ஒரு குறிப்பிட்ட நீளம் L இன் ஃபைபரைக் கருத்தில் கொண்டால் இது குழு வேகம் என்றால் உங்களுக்குத் தெரியும் என்று நீங்கள் கருதினால் சில உறை ஒரு துடிப்பு இங்கே அனுப்பினால் உறை L Vg ஒரு குழு தாமதத்திற்கு வரும் சரி குழு தாமதத்தை L C என மீண்டும் எழுதலாம் ஏனெனில் விஜி சி என்ஜி மற்றும் என்ஜி என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்ஜி எதுவும் இல்லை ஆனால் இதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் இதை n λ 0 d0 dn dλ0 என எழுதலாம் எனவே இது நீங்கள் பார்க்கும் குழு தாமதம் மற்றும் இந்த குழு தாமதம் பொருளைப் பொறுத்தது இப்போது இது ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தின் குழு தாமதம் λ0 க்கு பதிலாக இப்போது நினைக்கிறேன் ஒரு ஒற்றை அலைநீளம் கொண்டது நீங்கள் ஒரு சிறந்த லேசரைக் கருத்தில் கொண்டாலும் இது சாத்தியமில்லை உண்மையில் உங்களிடம் இருப்பது சுற்றியுள்ள ஸ்பெக்ட்ரம் λ0 எனவே பெரும்பாலான ஆதாரங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறமாலை அகலத்தைக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த நிறமாலை அகலம் அல்லது லேசரின் அலைவரிசை அல்லது நீங்கள் இருக்கும் ஒளி மூல கருத்தில் எனக் குறிக்கலாம் இப்போது ஒளி மூலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நிறமாலை அகலம் இருக்கிறதா என்று ஒரு வழக்கின் ஒட்டுமொத்த தாமதம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறீர்கள் இந்த λ0 ஒரு குறிப்பிட்ட குழு குறியீட்டில் பயணிக்கிறது இந்த பகுதி λ0 ∆λ 2 அதன் சொந்த குழு வேகத்தில் பயணிக்கும் எனவே உங்களுக்கு Ng λ0 ∆λ இருக்கும் எனவே Ng இன் மதிப்பை λ 0 இல் ஒப்பிடும்போது இது வேறுபட்ட மதிப்பைக் கொண்டிருக்கும் மேலும் இந்த கீழ் விளிம்பில் கூட குழு குறியீட்டின் மிகவும் மாறுபட்ட மதிப்பைக் கொண்டிருக்கும் Ng சரி எனவே இதை எழுதுவதன் மூலம் ஒட்டுமொத்த தாமதம் என்ன என்பதை இங்கே காணலாம் அல்லது ஒட்டுமொத்த தாமதங்களைப் பார்ப்பதன் மூலம் அதை ∆τ என்று அழைக்கிறோம் இதை dτg dλ என எழுதுவது குழு தாமதம் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை இது உங்களுக்குத் தெரிவிக்கும் λ மற்றும் இதை ஸ்பெக்ட்ரல் அகலத்தால் பெருக்கவும் ∆λ எனவே இதைக் கணக்கிடலாம் எனவே dτg dλ ஆக இருப்பதால் பெறலாம் வெளிப்பாட்டை வேறுபடுத்துவதன் மூலம் L c d Ng dλ d τg dλ இந்த dNg dλ என்ன என்பதைக் கணக்கிடுவதற்கான ஒரு சிறிய பயிற்சியாக இதை விட்டு விடுகிறேன் பின்னர் நீங்கள் இதைக் கணக்கிட்டு அந்த மதிப்பை இந்த இடத்தில் வைத்தால் ∆τ by வழங்கியதை நீங்கள் காண்பீர்கள் λ 0 L cd 2n d λ2 இது λ0 இல் மதிப்பிட வேண்டும் பின்னர் ஸ்பெக்ட்ரல் அகலத்தால் பெருக்கப்படுகிறது ∆ λ வலது ஆகவே ஒரு பெரிய அதிர்வெண் கூறு அல்லது அலை நீளக் கூறு மற்றும் இங்குள்ள மிகச்சிறிய அலை நீளக் கூறு எனப்படும் நிறமாலை அகலத்தின் மேல் பகுதியில் உள்ள குழு குறியீட்டுக்கு இடையிலான வேறுபாடு சரிதான் இது ஒட்டுமொத்த துடிப்பு அகலத்தை தீர்மானிக்கிறது இதனால் துடிப்பு அகலம் ∆τ ஆக மாறிவிடும் தெளிவாக இந்த ∆ τ by L அலகு நீளத்திற்கு துடிப்பு பரவுவதை உங்களுக்கு வழங்கும் சில சமயங்களில் இது ஸ்பெக்ட்ரல் அகலத்தால் வகுக்கப்படுகிறது ∆ λ நேரம் மற்றும் ∆ λ அளவிடப்படும் துடிப்பு பரவலைப் பெறுவதற்காக மீட்டர் சரி மற்றும் நீளம் அளவிடப்படுகிறது இது மீட்டரிலும் சரி அளவிடப்படுகிறது எனவே இந்த அளவு பொருள் சிதறல் குணகம் Dm என அழைக்கப்படுகிறது மேலும் இந்த அளவு Dm பொதுவாக அளவிடப்படுகிறது ps nm km அலகுகளில் மற்றும் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது Dm λ2c d2 ndλ2 Viλ 0 i ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் λ 0 இல் Dm என்றால் என்னவென்று உங்களுக்குத் தெரிந்தால் அந்த கேரியர் அதிர்வெண் λ0 அல்லது கேரியர் அலைநீளம் λ0 ஐச் சுற்றியுள்ள ஸ்பெக்ட்ரல் அகலம் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ஃபைபர் வழியாக ஒரு குறிப்பிட்ட தூரத்தை L பரப்பினால் ஒட்டுமொத்த துடிப்பு என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் கணக்கிடலாம் மேலும் அந்த காரணி Dm இந்த காரணியை நேரடியாக சார்ந்துள்ளது d 2n dλ 2 இது உங்களுக்கு மதிப்பைக் கொடுக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும் நிச்சயமாக இது Dm என்பது 0 க்கு சமமாக இருக்கும் இது d 2n dλ 2 உண்மையில் 0 க்கு சமமாக இருக்கும் போது எந்த துடிப்பு பரவுவதில்லை எனவே Dm என்ன பொருள் சிதறலை எழுதுங்கள் இதை நீங்கள் divided l ஆல் வகுக்க வேண்டும் நீங்கள் பெறுகிறீர்கள் λ02 c d2n dλ2 λ0 இல் மதிப்பிடப்படுகிறது எனவே Dm க்கான இந்த வெளிப்பாடு துடிப்பு உண்மையில் எப்படி மாறும் என்பதை துடிப்பு தாமதமாக மாற்றும் அல்லது மன்னிக்கவும் ஒரு தூய சிலிக்கா ஃபைபருக்கான psnm km அடிப்படையில் துடிப்பு என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் உண்மையில் காண்பிக்க முடியும் சரியாக அளவிடுதல் இந்த ஒளிவிலகல் குறியீட்டு n என்பது ஆர்வமுள்ள பகுதிக்கு 10 சரி முதல் 1000 முதல் 1600 என் அளவிடப்பட்ட மன்னிக்கவும் இந்த அளவிடப்பட்ட தரவை சில அனுபவ சூத்திரங்களைப் பயன்படுத்தி கைப்பற்றியது இவை செல்மரின் குணகங்கள் என அழைக்கப்படுகின்றன அதாவது நீங்கள் இந்த n ஐ விரிவாக்கினால் சில குணகங்களின் அடிப்படையில் ABCDE ஐந்து குணகங்கள் போதுமானவை என்று நான் நம்புகிறேன் இது உண்மையில் சில சக்திகளாக இருக்கும் λ சரி இவை அனைத்தும் சில சக்திகளைப் பெருக்கும் ABC ABCDE குணகங்களிலிருந்து உங்களுக்குத் தெரிந்த இந்த சூத்திரங்கள் உங்களுக்குத் தெரிந்த சரியான வழி அல்லது சோதனை மதிப்புகள் மூலம் உண்மையில் தீர்மானிக்கப்படுவது எந்தவிதமான நல்ல கோட்பாடுகளும் இல்லை ABCD மற்றும் E இன் மதிப்புகளைக் கண்டறியவும் ஆனால் நீங்கள் பணிபுரியும் கொடுக்கப்பட்ட கண்ணாடி குழாய் இந்த குணகங்களை நீங்கள் அறிந்தவுடன் நீங்கள் n λ ஐ உருவாக்கலாம் இது அளவிடப்பட்ட ஒளிவிலகல் குறியீட்டு சுயவிவரத்திற்கான மிகச் சிறந்த தோராயமாகும் ஒருமுறை நீங்கள் ஒளிவிலகல் குறியீட்டு சுயவிவரத்தை வைத்திருந்தால் அது உண்மையில் அழுகும் செயல்பாடாக இருக்கும் பின்னர் நீங்கள் dn d என்னவாக இருக்கும் என்பதைப் பார்க்கலாம் λ எனவே சதி செய்வோம் இது அனைத்தும் எதிர்மறையாக இருக்கும் என்று மாறிவிடும் எனவே சிறந்த வழி இதை அணுகலின் கீழ் எழுத வேண்டும் எனவே இது உண்மையில் 0 ஆக இருக்கும் இது 0 018 மற்றும் ஆகவே சரி எனவே இந்த dn d λ எப்படிப் போகும் இது ஒருவித அர்த்தமுள்ளதாக இருப்பதால் n சிதைந்து வருகிறது அந்தந்த λ எனவே dn d actually உண்மையில் எதிர்மறையாக இருக்க வேண்டும் இப்போது மிக முக்கியமாக ஏனெனில் dn dλ பரவாயில்லை ஆனால் எனது சிதறல் குணகம் Dm - d2nd λ2 க்கு விகிதாசாரமாகும் எனவே n ஐப் பொறுத்தவரை n இன் இரண்டாவது வழித்தோன்றல் எப்படி இருக்கிறது என்பதை அறிய விரும்புகிறேன் அது மிகவும் தோற்றமளிக்கும் சுவாரஸ்யமானது எனவே அது உண்மையில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரை நேர்மறை மதிப்புடன் இருக்கும் பின்னர் அது எதிர்மறை மதிப்புக்குச் செல்லும் இதை நீங்கள் வெவ்வேறு பொருட்களுடன் ஊக்கப்படுத்தினால் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அல்லது 0 நிகழும் இடங்களின் நிலைகளை மாற்றலாம் மற்றும் இங்கே சிறிது சரி இது வெவ்வேறு பொருட்களுக்கானது நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தைக் கவனிக்கிறீர்கள் உங்களிடம் d 2n dλ or 2 அல்லது அதற்கு சமமான Dm இருப்பதால் அவை ஒருவருக்கொருவர் விகிதாசாரமாக இருப்பதால் அந்த சாபங்களில் ஏதேனும் ஒன்றைக் கருத்தில் கொள்ளுங்கள் எனவே ஒரு குறிப்பிட்ட விமர்சனம் உள்ளது λ இதை நீங்கள் λz Dw என்று அழைக்கலாம் இந்த DzDw பொருள் சிதறல் உண்மையில் 0 சரியானதாகிவிட்டது அதாவது இந்த பூஜ்ஜிய சிதறல் அலைநீளத்தில் ஒரே ஒரு அலை நீள சமிக்ஞையை மட்டுமே அனுப்ப விரும்பினால் எந்த துடிப்பு பரவும் இருக்காது என்பதோடு நீங்கள் மிகவும் குறுகிய துடிப்பு அனுப்ப விரும்பினால் அல்லது நீங்கள் அனுப்பினால் மிகவும் குறுகிய அலைவரிசை கொண்ட ஒரு துடிப்பு இந்த பூஜ்ஜிய சிதறல் அலைநீளத்தைச் சுற்றி இந்த பகுதியைச் சுற்றி இந்த சிதறல் மிகச் சிறியதாக இருப்பதால் குறிப்பிடத்தக்க பொருள் சிதறல் ஏற்படாது துடிப்பு விரிவடைவது சரி நிச்சயமாக இது நடைமுறையில் சாத்தியமில்லை ஏனெனில் நீங்கள் மிகக் குறுகிய பிராந்தியத்துடன் மட்டுமே பணிபுரிவீர்கள் அதைச் சுற்றி பிற பகுதிகளில் பெரும்பகுதியை வீணடிப்பதால் அதைச் செய்ய நீங்கள் உண்மையில் முடியாது எனவே நீங்கள் பூஜ்ஜிய சிதறல் அலைநீளத்தில் மட்டுமல்லாமல் பூஜ்ஜிய சிதறல் அலை நீளத்திற்கு மட்டுமல்லாமல் பல்வேறு அலை நீளத்தில் சமிக்ஞைகளை அனுப்புகிறீர்கள் ஆனால் பூஜ்ஜிய சிதறல் அலைநீளம் சில குறிப்பிட்ட அலைநீளத்தில் 0 க்கு போகிறது என்பதை அறிவது நல்லது சரி மற்றும் அந்த அலைநீளத்தை சுற்றி இங்கே மதிப்பு மிகவும் சிறியது மற்றும் அதன் ஒரு சாய்வு மூன்றாம் வரிசை சாய்வு அல்லது β2 இன் சாய்வு என அழைக்கப்படுவது உண்மையில் உங்களுக்கு மூன்றாவது வரிசை சிதறல் அளவுரு β3 ஐ தருகிறது சரி மேலும் நீங்கள் மதிப்பீடு செய்ய முடிந்தால் உங்களால் முடியும் β4 β5 மற்றும் பலவற்றைக் கண்டறியவும் இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்ற சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால் பூஜ்ஜிய சிதறல் அலைநீளத்திற்குக் கீழே உள்ள இந்த பிராந்தியத்தில் இந்த d 2n dλ 2 உண்மையில் ஒரு நேர்மறையான அளவு ஏனெனில் இது நேர்மறை Dm உண்மையில் எதிர்மறையானது எனவே நான் இதை உண்மையில் Dm அல்ல என்று எழுத வேண்டும் மாறாக இதை Dm என்று எழுத வேண்டும் ஏனெனில் d 2n dλ 2 க்கு விகிதாசாரமாகும் எனவே d 2n dλ 2 நேர்மறையாக இருக்கும்போது Dm எதிர்மறையானதுஇதுதான் சாதாரண சிதறல் ஆட்சி என்று அழைக்கப்படுகிறது சாதாரண சிதறல் ஆட்சியில் பண்பு என்னவென்றால் நீண்ட அலைநீளம் உண்மையில் ஒரு குறுகிய நேரத்தில் வந்து சேரும் எனவே உண்மையில் நீளமான அலைநீளம் குறுகியதாக இருக்கும் வருகை நேரங்கள் சரி குறுகிய வருகையின் நேரம் இப்போது d 2n dλ 2 உண்மையில் எதிர்மறையாக இருக்கும் மற்ற பகுதிக்குச் செல்லுங்கள் அதே நேரத்தில் d 2n dλ 2 எதிர்மறையானது Dm இன் தொடர்புடைய மதிப்பு 0 ஐ விட அதிகமாக உள்ளது அதாவது Dm இங்கே நேர்மறையானது இந்த பகுதி ஒழுங்கின்மை சிதறல் என அழைக்கப்படுகிறது துடிப்பு சுருக்கத்திற்கு ஒரு ஒழுங்கற்ற சிதறல் மிகவும் முக்கியமானது ஏனெனில் இந்த பிராந்தியத்தில் நீங்கள் துடிப்பு இயக்கினால் உண்மையில் விரிவடையாது மாறாக சுருங்குகிறது நிச்சயமாக ஆரம்பத்தில் நீங்கள் ஒழுங்கற்ற சிதறலின் நீளத்தை மிகப் பெரியதாக எடுத்துக் கொண்டால் இறுதியில் கிண்டல் செய்வதால் பின்னர் துடிப்பு உண்மையில் விரிவடைவதை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள்ஆனால் குறைந்தபட்சம் ஃபைபரின் சிறிய பிரிவில் உங்களால் முடியும் உண்மையில் பருப்பு வகைகளை சுருக்கவும் இது துடிப்பு சுருக்கத்திற்கு மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது மேலும் இது ஃபைபரில் சொலிடன் பரவலைக் காணக்கூடிய பகுதியாகும் எனவே இந்த ஒழுங்கற்ற சிதறல் பகுதி Dm அல்லது நேர்மறையான மதிப்புகளைக் கொண்டிருப்பதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது d2n dλ2 இன் எதிர்மறை மதிப்பு இங்கே நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் நீண்ட அலைநீளம் நீண்ட நேரம் வருகை நேரமாக இருக்கும் எனவே நீண்ட அலைநீளங்கள் நீண்ட வருகையுடன் நீண்ட காலத்திற்கு வரும் நேரம் எனவே இது பொருட்களில் உள்ள ஒழுங்கின்மை சிதறலின் சிறப்பியல்பு இப்போது நாம் பொருள் சிதறலுடன் நிறுத்துவோம் அலை வழிகாட்டி சிதறல் எனப்படும் மற்றொரு சிதறல் அளவைப் பார்ப்போம் அலை வழிகாட்டலின் வடிவியல் விளைவு காரணமாக முந்தைய தொகுதியில் நான் சொன்னது போல் இப்போது அலை வழிகாட்டி சிதறல் எழுகிறது எனவே நீங்கள் மின்காந்த அலைகள் பரப்பவில்லை ஆப்டிகல் ஃபைபருக்குள் இலவச இடம் அவை உண்மையில் மையத்தில் இருக்கும் எல்லைகள் மற்றும் உறைப்பூச்சு ஆகியவற்றின் காரணமாக அவை கட்டுப்படுத்தப்படுகின்றன அவை உண்மையில் ஃபைபருக்குள் வரையறுக்கப்பட்ட முறைகளாக பிரச்சாரம் செய்கின்றன எனவே அவை வரையறுக்கப்பட்ட பயன்முறையில் பிரச்சாரம் செய்யும்போது நீங்கள் பல முறை இழைகள் அல்லது ஒற்றை முறை இழைகளைக் கொண்டிருக்கலாம் என்பதை நினைவில் கொள்க முதலில் ஒற்றை முறை இழைகளைக் கவனியுங்கள் ஏனெனில் பல முறை இழைகள் பொதுவாக அதிக அளவு சிதறல்களைக் கொண்டிருக்கின்றன மேலும் அவை சிதறலின் சிறப்பியல்புகளைப் பெறுகின்றன ஃபைபருக்குள் எவ்வளவு ஆற்றல் உள்ளது என்பதைக் கூறும் முக்கியமான அளவுருக்களில் ஒன்று V அளவுரு மற்றும் பரவல் மாறிலியைப் பொறுத்து V அளவுரு எவ்வாறு மாறுகிறது என்பதை நினைவில் கொள்க இது ஒரு நேரியல் பகுதி அல்ல இது நேரியல் உறவு என்பது உண்மையில் வளைந்த உறவு சரியானது எனவே இயல்பாக்கப்பட்ட பரப்புதல் நிலையான வசனங்களை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அடிப்படை பயன்முறையின் இயல்பாக்கப்பட்ட அதிர்வெண் இதுதான் இதுபோன்று போகும் எனவே இது LP01 பயன்முறையில் உள்ளது எனவே பரவல் மாறிலிக்கு இந்த வளைவு இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் இந்த வளைவு நேரடியாக சில மைய ஆரம் சரியான சில கோர் உறைப்பூச்சு இடைமுகத்தைக் கொண்டிருப்பதன் விளைவாகும் எனவே இது உண்மையில் வடிவியல் இப்போது நீங்கள் திரும்பி ஒரு ஆப்டிகல் ஃபைபரின் செவ்வக வகையை உருவாக்கினால் b வசனங்கள் V வளைவு வலது இதுபோல் இருக்காது இது வித்தியாசமாக இருக்கும் உதாரணமாக ஒரு இலவச இடத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டால் b வசனம் V ஒரு நேர் கோட்டாக இருக்கும் ஒரு உலோக அலை வழிகாட்டிக்கு நீங்கள் b வசனங்கள் V வசனங்களை எடுத்துக் கொண்டால் அது சற்று வித்தியாசமாக இருக்கும் இது இப்படி இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட வளைவு b வசனங்களை நீங்கள் பார்க்கும் வடிவியல் மற்றும் எந்த அளவுருக்களைப் பொறுத்து V உண்மையில் மாறிக்கொண்டே இருக்கும் இப்போது இதன் அர்த்தம் என்னவென்றால் இதைப் பாருங்கள் ஒற்றை பயன்முறையில் இந்த வெட்டு மதிப்பை வைத்திருக்கிறோம் அது 2 405 ஐச் சுற்றி உள்ளது மேலும் நீங்கள் மையத்திற்குள் இருக்கும் ஆற்றலை இறுக்கமாக அடைக்க விரும்பினால் அதனுடன் தொடர்புடைய V எண் இருக்க வேண்டும் 2 4 க்கு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் அது முடிந்தவரை பெரியதாக இருக்க வேண்டும் நிச்சயமாக அது 2 4 ஐ விட பெரியதாக இருக்க முடியாது பின்னர் ஃபைபர் ஒற்றை பயன்முறையாக இருக்காது அது மல்டிமோட் ஃபைபராக மாறும் ஆனால் பெரிய V என்றால் சிறியது λ மேலும் இறுக்கமான சிறைவாசம் என்று பொருள் இப்போது இந்த புள்ளியை நாங்கள் சரி செய்கிறோம் நீங்கள் கருத்தில் கொள்ள ஒற்றை அலைநீளம் இருந்தவரை ஆனால் உங்களிடம் உண்மையில் ஒரு அலைநீளம் இல்லை நீங்கள் உண்மையில் பரப்புவதற்கு அலைநீளங்களின் பரவலைக் கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் எதையாவது மாடுலேட் செய்கிறீர்கள் மேலும் நீங்கள் பெரியதாக மாற்றியமைக்கும் துடிப்பு நிறமாலை அலைவரிசை மற்றும் பெரிய அலைவரிசை என்பதாகும் ஏனெனில் இந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அலைநீளங்களையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அது நிகழக்கூடும் அது நிச்சயமாக பெரிய ஸ்பெக்ட்ரல் பேண்ட் நடக்கும் அகலம் என்னவென்றால் ஸ்பெக்ட்ரமின் ஒரு குறிப்பிட்ட கீழ் பகுதிக்கு V எண் கணிசமாக குறைகிறது மற்றும் V எண் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெக்ட்ரமுக்கு 2 4 ஐ விட அதிகமாக அதிகரிக்கும் இந்த நிலையை நீங்கள் தவிர்க்கலாம் கேரியர் அதிர்வெண்ணை உண்மையில் கீழே நகர்த்துவதன் மூலம் 2 405 இன் பெரிய மதிப்புகளைக் கொண்ட இந்த நிலையை நீங்கள் தவிர்க்கலாம் நீங்கள் ஒரு நியாயமான தோராயத்தைப் பெறுவீர்கள் அதாவது V க்கு நியாயமான மதிப்பை சில λ0 இல் பெறுவீர்கள் ஆனால் அதே நேரத்தில் பரவல் மிகவும் முக்கியமானது λ0 ஐ இதற்கு நெருக்கமாக நகர்த்துவதன் மூலம் ஸ்பெக்ட்ரலின் உயர் இறுதியில் பகுதியை 2 405 ஐ விட அதிகமாக இருப்பதைத் தவிர்க்க நீங்கள் அதை நெருக்கமாக நகர்த்தலாம் ஆனால் அதனுடன் தொடர்புடைய கீழ் இறுதியில் பகுதிகள் உண்மையில் V எண்ணின் சிறிய மதிப்புகளைக் கொண்டிருக்கின்றன என்பதை இங்கே காண்பீர்கள் இதன் பொருள் என்னவென்றால் இந்த முறைகள் இல்லை அல்லது இந்த அதிர்வெண் கூறுகளுடன் தொடர்புடைய பயன்முறை உண்மையில் நாங்கள் உறைப்பூச்சில் அதிக நேரம் செலவிடுவோம் அல்லது உறைப்பூச்சில் கணிசமான அளவு இருப்போம் மேலும் உறைப்பூச்சு ஒளிவிலகல் குறியீடு உண்மையில் சிறியது என்பதை நாங்கள் அறிவோம் அதாவது ஆற்றலின் ஒரு பகுதி உண்மையில் வேகமாக பயணிக்கிறது அதே நேரத்தில் சிறிய அலைநீளத்திற்கு சிறியதாக இருக்கும் அல்லது பெரிய அலைநீளங்களுக்கு சிறியதாக இருக்கும் மைய பகுதி உண்மையில் மெதுவாக பயணிக்கும் ஏனெனில் V in க்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் எனவே உறைப்பூச்சுக்கும் முக்கிய வேகத்திற்கும் வித்தியாசம் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த வேறுபாடு நீங்கள் எந்த அலைநீளத்தை கருத்தில் கொள்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது அதனால்தான் நீங்கள் அலை வழிகாட்டி சிதறலைப் பெறுகிறீர்கள் மேலும் கோர் உறைப்பூச்சு ஒளிவிலகல் குறியீட்டு விநியோகத்தையும் சரிசெய்வதன் மூலம் இதை நீங்கள் மாற்றியமைக்கலாம் கோர் ஆரம் a உங்களுக்குத் தெரியும் ஒளிவிலகல் குறியீட்டு சுயவிவரத்தை மாற்றுவதன் மூலம் அந்த சிதறலை நீங்கள் மாற்றியமைக்கலாம் ஒற்றை முறை சுயவிவரத்தை கருத்தில் கொள்ள வேண்டாம் மையப் பகுதியை மிகச் சிறியதாக மாற்றுவதைக் கருத்தில் கொள்ளுங்கள்அல்லது அங்கே பல அகழிகள் இருப்பதைக் கருத்தில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் இந்த வடிவமைப்பை எல்லாம் செய்கிறீர்கள்மற்றும் வடிவியல் சிதறல் விளைவை மாற்றுவதற்காக இது அலை வழிகாட்டி சிதறல் என்று அழைக்கப்படுகிறது இது நிலையான ஒற்றை முறை இழைகளுக்கு மாறிவிடும் அலை வழிகாட்டி சிதறல் Dw பெரும்பாலும் எதிர்மறையானது மற்றும் ஃபைபரில் மொத்த சிதறல் வருவது அலை வழிகாட்டி மற்றும் பொருள் சிதறல் மற்றும் பொருள் சிதறல் ஆகியவற்றால் வருகிறது இது ஆரம்பத்தில் சில அதிர்வெண் வரை நேர்மறையாக இருக்கும் பின்னர் அது எதிர்மறையாக சரியானது Dm நேர்மறையாக இருக்கும்போது இது ஒரு சாதாரண சிதறல் ஆட்சி என்றும் Dm எதிர்மறையாக இருக்கும்போது அது ஒழுங்கற்ற சிதறல் ஆட்சி என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது மொத்த சிதறல் நேர்மறையான ஒரு அளவாக இருக்கும் எனவே எனது Dm இப்படித்தான் செல்ல வேண்டும் பின்னர் நீங்கள் Dm மற்றும் Dw யைச் சேர்த்தவுடன் உங்கள் ஒட்டுமொத்த சிதறல் வளைவு இதுபோன்ற ஒன்றைச் சுற்றி இருக்கும் எனது படங்கள் மிகவும் அழகாக இல்லை ஆனால் என்ன நடந்தது என்றால் பூஜ்ஜிய சிதறல் அலைநீளம் பொருள் பூஜ்ஜிய சிதறல் அலைநீள அளவுருவிலிருந்து சற்று மாற்றப்பட்டுள்ளது எனவே இது சற்று மாற்றப்பட்டுள்ளது உண்மையில் இந்த பூஜ்ஜிய சிதறல் அலைநீளத்தை 1300nm உண்மையில் இந்த பூஜ்ஜிய சிதறல் அலைநீளத்தை 1550nm க்கு மாற்றக்கூடிய தூய சிலிக்கா ஃபைபருக்கான பொருள் சிதறல் ஆகும் இது தகவல்தொடர்பு நோக்கங்களுக்காக ஆப்டிகல் குறைந்த இழப்பு ஆப்டிகல் சாளரத்திற்கான சாளரம் ஒளிவிலகல் குறியீட்டு சுயவிவரத்தை சரியான முறையில் வடிவமைப்பதன் மூலம் எடுத்துக்காட்டாக நீங்கள் மையப் பகுதியை மிகச் சிறியதாக மாற்றும்போது இந்த பெரிய பூஜ்ஜியத்தைப் பெறுவீர்கள் இது இந்த பூஜ்ஜிய சிதறல் அலைநீளத்தை மாற்ற உங்களை அனுமதிக்கிறது ஆனால் இந்த சுயவிவரத்தின் குறைபாடு வெளிப்படையாக மட்டுமே இருக்கும் ஒரு பூஜ்ஜிய சிதறல் அலைநீளம் எனவே பூஜ்ஜிய சிதறலை சாதகமாகப் பயன்படுத்த உங்கள் அலைநீளத்தை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும் இது வெளிப்படையாக செய்ய முடியாது ஏனெனில் உங்களிடம் பெரிய எண்ணிக்கையிலான பயனர்கள் இருப்பதால் உங்களுக்கு பல சேனல்கள் உள்ளன மேலும் உங்களிடம் பல சேனல்கள் உள்ளன எல்லாவற்றையும் ஒரு சேனலில் மட்டுமே கடத்த முடியாது எனவே அந்த குறைபாட்டை சமாளிக்க இந்த அகழி வகை ஒளிவிலகல் குறியீட்டு சுயவிவரத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள்நான் காட்டிய அகழிகள் ஒரு வகையான நடைமுறை அகழிகள் ஆனால் பகுப்பாய்வு நோக்கங்களுக்காக நீங்கள் அவற்றை படி அகழிகள் மற்றும் படி குறியீட்டு சுயவிவரம் என்று கருதலாம் எனவே இது ஒரு சிதறல் தட்டையான இழைக்கான குறியீட்டு சுயவிவரமாக இருக்கும் சிதறல் தட்டையான ஃபைபர் என்றால் என்ன இங்கே உங்கள் சிதறல் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட இசைக்குழு அகலத்திற்கு மேல் பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே இது சிதறல் வளைவாக இருக்கும் நான் அளவிற்கு எதையும் காட்டவில்லை இந்த சிதறல் தட்டையானது எங்கு நடக்கிறது அது என்ன நடக்கிறது என்பதைக் கண்டறிய இழைகளின் உண்மையான தரவுத் தாளைப் பார்க்கலாம் ஆனால் இது அடிப்படையில் யோசனை எனவே தகவல்தொடர்பு நோக்கங்களுக்காக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சிதறல் தட்டையான இழைகளை நீங்கள் உருவாக்கலாம் ஆப்டிகல் தகவல்தொடர்புக்கு என்ன ஒளி மூலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறித்து மாணவர்களிடம் கேள்விகளைக் கேட்கும்போது பொதுவாக வரும் விஷயங்களில் ஒன்று பெரும்பாலான மாணவர்கள் கூடுதல் கேள்விகளைக் கேட்காமல் அல்லது கூடுதல் சிந்தனை இல்லாமல் LED களுக்கு பதிலளிப்பார்கள் உண்மை LEDக்கள் மலிவானவை அவை சிக்கனமானவை அவை எல்லா இடங்களிலும் மிகக் குறைந்த விலையில் கிடைக்கின்றன மற்றும் LEDக்கள் ஒரு சுற்றுவட்டத்தை எளிதாக்குகின்றன அவை மாடுலேட் செய்ய எளிதானவை தரவை மாடுலேட் செய்வது எளிது என்று உங்களுக்குத் தெரியும் LED சர்க்யூட்டில் மாடுலேஷன் டி மாடுலேஷன் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஒரே ஒரு குறைபாடு என்னவென்றால் LED உண்மையில் தொலைதூர தகவல்தொடர்புக்கு வேலை செய்யாது 100 200 மீட்டர் மே பற்றி நீங்கள் வேலை செய்ய விரும்பினால் நன்றாக இருக்கும் 1 கிலோமீட்டர் தொலைவில் அதை மிகவும் சிரமத்துடன் தள்ளுங்கள் ஆனால் நாட்டின் பிற பகுதியில் உள்ள உங்கள் நண்பருடன் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் அவை வெறுமனே பொருத்தமானவை அல்ல எனவே நவீன ஆப்டிகல் தகவல்தொடர்பு LED யைப் பயன்படுத்தாது நீண்ட தூர தகவல்தொடர்புகளுக்கு அறைக்குள் இது போன்ற குறுகிய மற்றும் மிகக் குறுகிய ஹால் தகவல்தொடர்புகளுக்கு லைட்டிங் அல்லது வயர்லெஸ் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் இவை அனைத்தும் LED யால் செய்யப்படுகின்றன ஏனெனில் மலிவானவை அவை அவற்றின் சரி பயன்படுத்தப்படலாம் ஆனால் அவை நீண்ட தூர தகவல்தொடர்புக்கு பயன்படுத்தப்படவில்லை காரணம் மிகவும் எளிதானது நீங்கள் கடத்தக்கூடிய அதிகபட்ச தரவு வீதம் என்ன என்பதைப் பார்த்து அந்த காரணத்தைப் பற்றி பேசுவோம் இது உங்களுக்குத் தெரிந்ததைப் போலவே நிர்வகிக்கப்படுகிறது இது தாமதம் அல்லது குழு தாமதமாக்குவதன் மூலம் நாம் சரியாக பொறுத்துக்கொள்ள வேண்டும் குழு தாமதம் பெரியது அல்லது பெரிய துடிப்பு குறுகியதாக பரவுவது பிட் பரிமாற்ற விகிதமாக இருக்கும் இல்லையா எனவே வழக்கமான பரவலைக் கொண்ட வழக்கமான LED ஐக் கருத்தில் கொள்ளுங்கள் 40 சுமார் 40 நானோமீட்டர்கள் நீங்கள் உண்மையில் 100 நானோமீட்டர்கள் வரை நடைமுறையில் காணலாம் ஆனால் இது ஒரு நல்ல தரமான LED ஆகும் இது சுமார் 40 நானோமீட்டர்களைக் கொண்டுள்ளது ஆப்டிகல் தகவல்தொடர்புகளின் அசல் அல்லது முதல் பரிமாற்ற சாளரம் என்னவென்று அதன் ஸ்பெக்ட்ரல் ஆபரேஷன் 800 என்எம் ஆகும் இது 1970 களில் திரும்பி வந்தது எனவே இன்று நிச்சயமாக நாங்கள் 2016 இல் இருக்கிறோம் நாங்கள் 800 மில்லியனை நீண்ட காலமாக பயன்படுத்தவில்லை தொலை தொடர்பு எனவே λ0 800 nm 40 nm மற்றும் யாரோ இந்த அளவை d 2n dλ0 2 அளவிட்டு 4 1010p m 2 இன் மதிப்பாகக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மீட்டர் சதுரத்தின் அலகுகள் தெளிவாகத் தெரியும் என்று நம்புகிறேன் n எந்த அலகுகளையும் கொண்டு செல்லாததால் λ மீட்டர் ஒரு யூனிட்டைக் கொண்டு செல்கிறது எனவே இது 1 m2 ஆகும் இப்போது Dm என்ன என்பதைக் கணக்கிட முடியும் துடிப்பு பரவல் என்ன என்பதைக் கணக்கிடலாம் ∆T data எனவே தரவு என்ன என்பதைக் கணக்கிட வேண்டும் ∆ τL எல் துடிப்பு பரவுவதை நினைவில் கொள்ளுங்கள் துடிப்பு பரவுவதற்கு நீங்கள் இந்த Dm இன் அடையாளத்தை உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை எனவே நீங்கள் Dm இன் முழுமையான மதிப்பைப் பார்க்கலாம் இது λ0 2 c d 2n d λ0 2 ஆக மாறும் இந்த குறிப்பிட்ட வழக்கில் L∆λ தூக்கி எறியப்படுகிறது ஏனெனில் Dm உண்மையில் நானோமீட்டர் மற்றும் கிலோமீட்டருக்கு ஒரு வினாடிக்கு ஒரு அளவு எனவே நீங்கள் முதலில் Dm கண்டுபிடிக்க நீங்கள் இங்கே மதிப்புகளை மாற்றலாம் இது 800nm அல்லது 8 மைக்ரோ மீட்டர் எனவே நீங்கள் அதை அங்கே வைக்கலாம் ஒளியின் வேகம் 3 10 8 m s மற்றும் d 2n dλ 2 4 1010 m 2 என வழங்கப்படுகிறது எனவே இந்த மதிப்புகள் அனைத்தையும் நீங்கள் செருகினால் Dm இன் முழுமையான மதிப்பை 10710 6s m2 ஆக பெறுவீர்கள் இதை நானோமீட்டருக்கு பைக்கோ வினாடிக்கு மாற்றினால் கிலோமீட்டர் உங்களுக்கு 107 பைக்கோ வினாடி நானோமீட்டர் கிமீ கொடுக்கும் எனவே இது இப்போது அளவிடப்பட்ட தலைமுடிக்கான பொருள் சிதறல் இது மிகவும் முக்கியமானது அல்ல முக்கியமானது என்னவென்றால் Dm ∆ λ தயாரிப்பு என்ன மற்றும் அந்த தயாரிப்பு என்ன இது சுமார் 40 100 பைக்கோசெக் என்எம் கி எனவே இது 40 nm எனவே நானோமீட்டர் இங்கிருந்து செல்கிறது நீங்கள் சுமார் 4000 பைக்கோசெகண்டுகள் கி மீ அல்லது 4 நானோ விநாடி கி பெறுகிறீர்கள் இந்த B L தயாரிப்பு பற்றி நாங்கள் பேசியுள்ளோம் என்பதை நினைவில் கொள்க எனவே B L என்பது எல் தயாரிப்புக்கான அலைவரிசை ஆகும் நீங்கள் B இல் கடத்த விரும்பினால் ஒவ்வொரு 1 B விநாடிகளிலும் 1 துடிப்பை கடத்துகிறீர்கள் எனவே நீங்கள் இதை கடத்துகிறீர்கள் இது இல்லை என்று நீங்கள் கேட்டால் துடிப்பு வகைகள் வெளியே வரும் விகிதம் அல்லது இதுதான் நேரம் துடிப்பு வகைகள் துடிப்பு பரவுவதை நான் 0 5 மடங்கு பொறுத்துக்கொள்ள முடியும் என்று நீங்கள் சொன்னால் இல்லையா சுமார் 5 மடங்கு இடைவெளியின் குறுக்கீட்டை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியும் அதாவது ஒரு துடிப்பு பரவுவதை 0 5 மடங்கு என்று பொருள் 5 b ∆τ நாம் சரியாக கணக்கிட்டுள்ளோம் துடிப்பு பரவுகிறது இது அசல் துடிப்பு காலத்தின் 50 ஆக இருக்கலாம் அது சரி என்று சொல்லலாம் பின்னர் நீங்கள் b இல் db க்கு மாற்றாக இங்கே ஆகிறது 0 5π b ∆ τ நீங்கள் b 0 5 ∆ τ என்று சொல்லலாம் இந்த உறவை மீண்டும் வெளிப்பாட்டிற்குள் வைக்கவும் பின்னர் நீங்கள்0 5 ∆ τ L ஐப் பெறுவீர்கள் இது நேர தயாரிப்புக்கான அலைவரிசையாக இருக்கும் இந்த ∆T 4 சுமார் 4 நானோ விநாடிகள் கிமீ என்று நாங்கள் கண்டோம் எனவே இங்கே உங்களிடம் 4 ∆τ 4 நானோ விநாடி கிமீ என நீங்கள் இதை மாற்றலாம் பின்னர் நான் 10 Mpbs தரவு வீதத்தைப் பெற விரும்பினால் என்ன மதிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் L இதை மோசமாக கணக்கிட நீங்கள் அதை விட்டுவிடுங்கள் இது உங்களுக்கு ஒரு சிறிய பயிற்சியாக இருக்கும் எனவே Dm இந்த மதிப்பாக மாறும் போது நீங்கள் 10 Mbps தரவு வீதத்தை விரும்பினால் நீங்கள் பரப்பக்கூடிய இந்த நீளம் என்ன என்பதைக் கண்டுபிடி எனவே இது இப்போது லேசரைக் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு பொதுவான லேசருக்கு ஒரு வரி அகலம் 0 2nm உள்ளதுஇது நிச்சயமாக லேசரின் சிறந்ததல்ல இன்று லேசரின் சிறந்த வகை 100 முதல் 200 கிலோஹெர்ட்ஸ் வரி அகலத்தைக் கொண்டுள்ளது இவை நீங்கள் உண்மையில் மிகச் சிறிய வரி அகலங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த ∆ λ சுமார் 0 2mn ஆக இருக்கும் இது பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொதுவானது லேசர் சரியாக இருக்கும் எனவே அந்த மதிப்பை அங்கே எடுத்துக்கொள்வோம் மேலும் d 2n d λ 2 இன் மதிப்பு இந்த லேசருக்கு சற்று குறைவாக உள்ளது இது ஒரு வரிசை அளவு குறைவாக உள்ளது இது 2 7 10 9 m 2 ஆல் வழங்கப்படுகிறது எதிரி Dmமற்றும் இது 13 5 பைக்கோ நொடி என் எம் கி மீ ஆக மாறும் என்று கணக்கிடுங்கள் இந்த மதிப்பை ஒப்பிட்டுப் பார்த்தால் அது மிகப் பெரியதல்ல அதாவது இது மிகவும் கடுமையாக வேறுபடவில்லை அதாவது இது ஒரு அளவு குறைவான அளவு பின்னர் தலைமையிலான Dm LEDக்கு உங்களிடம் 10 7 பைக்கோ நொடி என் மீ அல்லது சுமார் 100 உள்ளது இங்கே உங்களிடம் 13 5 பைக்கோ நொடி உள்ளது இது அதன் வலிமையில் மூன்றில் ஒரு பங்காக இருக்கலாம் எனவே Dmம்மில் அளவைக் குறைப்பதற்கான ஒரு வரிசை மட்டுமே உள்ளது ஆனால் இது ஒரு லேசரின் நன்மையை நமக்குத் தருவதில்லை ஏனெனில் இந்த 0 2 என் எம் காரணமாக இங்கு வரும் நன்மை வரி சுவாசத்தில் குறைவு ஏன் நீங்கள் ∆τ ஐ கணக்கிடுவதால் 13 5 0 2 ஆக மாறிவிடும் இல்லையா பல பைக்கோ வினாடிகள் கி மீ இது உண்மையில் 2 6 பெக்கோ வினாடிகள் கி LED வழக்குக்கு நீங்கள் வைத்திருந்ததை விட 1000 மடங்கு குறைவானது இது ஒரு LED வழக்குடன் ஒப்பிடும்போது மூன்று அளவு குறைவாக இருக்கும் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே தரவு விகிதங்களை மூன்று மடங்காக குறைக்க முடியும் நீங்கள் தரவு விகிதங்களை மூன்று மடங்காகப் பயன்படுத்தலாம் ஒரு லேசர் எனவே நீங்கள் லேசரைப் பயன்படுத்தி ஒரு பெரிய பிட் வீதத்துடன் பிரச்சாரம் செய்யக்கூடிய மிகப் பெரிய தூரத்தை நீங்கள் பிரச்சாரம் செய்யலாம் எனவே நீண்ட தூர தகவல்தொடர்புகளுக்கு நாங்கள் லேசர்களைப் பயன்படுத்துவதற்கான காரணம் அல்லது ஒரு கிலோமீட்டருக்கு மேல் அல்லது சுமார் 10 கி க்கு மேல் நடக்க வேண்டிய எந்தவொரு தகவல்தொடர்புக்கும் காரணம் நீங்கள் தான் லேசர்களைப் பயன்படுத்தி பெரிய தரவு விகிதங்களில் கடத்த முடியும் சிறிய ∆ λ சிறிய நிறமாலை அகலம் ஆகவே அடுத்த முறை ஆப்டிகல் தகவல்தொடர்புக்கு என்ன வகையான ஒளி மூலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று யாராவது உங்களிடம் கேட்டால் நீங்கள் கேள்வித்தாளை மீண்டும் கேட்கப் போகிறீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் மிகக் குறுகிய மண்டபம் அல்லது உட்புற வயர்லெஸ் வகையான பரிமாற்ற அமைப்பு அல்லது நீண்ட நேரம் பற்றி எடுத்துக்கொள்கிறீர்கள் ஹால் சிஸ்டம் அது நீண்ட தூரம் இருந்தால் அது லேசராக இருக்க வேண்டும் எனவே இந்த நீண்ட தூர தகவல்தொடர்புகளை நீங்கள் பெற லேசர்கள் தான் காரணம் நாம் பேச விரும்பிய இறுதி சிதறல் துருவமுனைப்பு முறை சிதறல் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த துருவமுனைப்பு முறை சிதறல் பகுப்பாய்வு ரீதியாக மாதிரியாக இருப்பது மிகவும் கடினம் இது ஆரம்பத்தில் 90 களின் தசாப்தங்களில் மக்கள் 2 5 Gbps அமைப்புகள் 10Gbps அமைப்புகள் எனவே அந்த மேம்படுத்தல் நிகழ்ந்தபோது 2 5 முதல் 10 Gbps அமைப்புகளுக்கு செல்ல முடியாமல் போனதால் உங்களுக்குத் தெரிந்த முக்கிய காரணிகளில் PMD ஒன்றாகும் என்பதை அவர்கள் கண்டறிந்தனர் PMD எழுவது ஏன் சாத்தியமில்லை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் சிறந்த ஆய்வுகள் PMD ∝ √L எல் ஃபைபரின் நீளம் காரணமாக இந்த சதுர மூலத்தின் காரணமாக பரவுவதைக் காட்டியுள்ளன நீளம் ஒருவிதமான சீரற்ற நடை பற்றி யோசிக்க முடியும் ஒரு பொதுவான சீரற்ற நடை என்பது ஒரு குறிப்பிட்ட நிகழ்தகவுடன் நீங்கள் எடுக்கும் ஒரு இடம் வலதுபுறம் ஒரு படி மற்றும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்தகவுடன் இடதுபுறம் ஒரு குறிப்பிட்ட படி ஒரு முறை குறிப்பிட்ட நிகழ்தகவுடன் இடதுபுறமாக அடியெடுத்து வைக்கவும் அதிக எண்ணிக்கையிலான படிகளுக்காக நீங்கள் காத்திருந்தால் நீங்கள் உண்மையில் ஆரம்ப கட்டத்தில் உட்கார்ந்திருக்கவில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உண்மையில் வருவீர்கள் ஒரு புள்ளி இது √n ஆகவே அதிக எண்ணிக்கையிலான நடவடிக்கைகளை எடுத்தபின் சராசரி நிலை இதுதான் சீரற்ற நடை பிரச்சனை என்று அழைக்கப்படும் அந்த சூழலில் சில நேரங்களில் வலதுபுறம் சில நேரங்களில் இடதுபுறமாக நீங்கள் அறிவீர்கள் எனவே இந்த PMD ஐ சக்தி பரிமாற்றம் அல்லது x முதல் y மற்றும் y முதல் x வரை பயன்முறை பரிமாற்றம் என்று நீங்கள் நினைக்கலாம் நிகழ்தகவு மற்றும் குறிப்பிட்ட நீளத்திற்கு மேல் இந்த விஷயங்களை உணர ஒரு நல்ல வழி இருக்கிறது என்பதை நாங்கள் பின்னர் உங்களுக்கு வழங்குவோம் ஜோன்ஸ் மேட்ரிக்ஸ் அணுகுமுறை எனப்படும் எளிய மேட்ரிக்ஸ் அணுகுமுறையைப் பயன்படுத்துங்கள் நீங்கள் அதைத் தீர்ப்பீர்கள் துருவமுனைப்பு முறை சிதறல் உண்மையில் நிகழும்போது என்ன நடக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் துடிப்பு அடிப்படையில் பரவுகிறது எனவே இந்த மாறுபட்ட சிதறல் பண்புகளை நாங்கள் பார்த்துள்ளோம் இந்த சிதறலை மூடிமறைக்க வேண்டிய நேரம் இது பின்னர் மற்றொரு காரணிக்குச் செல்லுங்கள் ஃபைபரில் விழிப்புணர்வு ஏற்படுவதற்கான வழிமுறைகள் மீண்டும் உள்ளார்ந்தவை இந்த உள்ளார்ந்த உறிஞ்சுதலை உள்ளடக்கியது இது ஒளியை சிதறச் செய்யலாம் மற்றும் அது வெளிப்புறமாக இருக்கலாம் மன அழுத்தத்தை வளைப்பது போன்ற வெளிப்புற காரணிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடும் இப்போது நாம் இந்த கவனத்தை கருத்தில் கொள்ள மாட்டோம் விளம்பர விழிப்புணர்வு ஏன் ஏற்பட்டது என்பதற்கான முழுப் படத்தைக் கூட நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம் இது பொருள் விஞ்ஞான மக்களுக்கு சிறப்பாக விளக்க சிறந்த விடயமாகும் ஆனால் சிலிக்கா ஃபைபருக்கான அலை நீள வளைவுக்கு எதிராக நீங்கள் பார்த்தால் எக்ஸ்ரே அலை கோடுகளில் விழிப்புணர்வு மிகப் பெரியது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது 400nm க்கும் குறைவான குறுகிய அலைநீளங்கள் அல்ல விழிப்புணர்வு மிகப் பெரியது ஏனெனில் இது நிகழ்கிறது மிகச் சிறிய அலை நீளத்தில் மின்னணு மாற்றங்கள் ஃபோட்டான்களின் ஆற்றல் மிகவும் அதிகமாக உள்ளது ஏனெனில் ஆற்றல் நேர்மாறான விகிதாசாரத்தில் உள்ளது λ இது கீழ் நிலை உள்ள பொருட்கள் மேல் நிலைக்குச் செல்ல காரணமாகிறது இந்த மின்னணு மாற்றங்கள் சமிக்ஞையின் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதால் நீண்ட அலை நீளங்களில் ஒரு உள்ளார்ந்த உறிஞ்சுதல் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இது IR பிராந்தியத்தில் ஒரு உள்ளார்ந்த உறிஞ்சுதல் உள்ளது இது UV பகுதி எனவே இந்த உறிஞ்சுதல் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது இதற்கிடையில் ஒரு சிலிக்கா ஃபைபருக்கு சுமார் 2 முதல் 2 2 மைக்ரான் வரை ஒரு குறைந்த இழப்பு சாளரம் என்று அழைக்கப்படுகிறது இது நீங்கள் சில அளவு அதிர்வுகளைக் காணலாம் இவை ஃபைபரில் இருக்கும் சில உலோகங்கள் காரணமாகும் ஹைட்ராக்ஸில் அயனிகளின் வடிவத்தில் உள்ள அசுத்தங்கள் காரணமாக நிகழும் சில நீர் சிகரங்களையும் நீங்கள் காண்பீர்கள் அவை உண்மையில் இழைகள் புனையப்படும்போது புனையப்படுவதற்குப் பயன்படுத்தப்படும்போது அவை உண்மையில் பயன்படுத்தப்படுகின்றன இதை இணைப்பது குறைந்த இழப்பு சாளரமாக இருக்கும் உண்மையில் நவீன முறைகள் இந்த சிகரங்களை கிட்டத்தட்ட அகற்றிவிட்டன ஹைட்ராக்ஸில் சிகரங்கள் தூய்மையற்ற அயனிகள் நீர் அசுத்தங்கள் மற்றும் அதன் மூலம் இழப்புகளைக் குறைக்கின்றன எனவே உங்களுக்குத் தெரிந்த இந்த பகுதி ஆப்டிகல் பகுதி என அழைக்கப்படுகிறது இந்த பிராந்தியத்தில் உங்கள் தகவல் தொடர்பு சாளரங்கள் முன்பு அமைந்திருந்த இடம் இது 850nm இல் அமைந்திருந்தது பின்னர் அது 1300 nm ஆனது இன்று நீங்கள் இந்த 1500nm சாளரத்தில் அல்லது 1550nm சாளரத்தில் இருக்கிறீர்கள் அதன்இழப்புகள் மிகக் குறைவானது சுமார் 100nm க்கும் அதிகமான இழப்புகள் மிகச் சிறியவை அவை 0 15 முதல் 0 25 dB km வரை இருக்கும் இப்போது இந்த விழிப்புணர்வு இழப்பு என்ன இதன் பொருள் என்னவென்றால் நான் ஒரு குறிப்பிட்ட நீளம் கொண்ட ஒரு ஃபைபரை எடுத்து ஒரு குறிப்பிட்ட சக்தியை அனுப்பினால் அதை z 0 இல் பி என்று அழைப்போம் பின்னர் நாம் விரும்பும் ஃபைபரின் முடிவில் சக்தியை அளவிடலாம் P என அழைக்கவும் இந்த P P e αL எங்கே L என்பது பரப்புதலின் நீளம் எனவே இந்த வகையான ஒரு அதிவேக உறவு அனுபவபூர்வமானது நிச்சயமாக இது ஒலிப்பு உறவு அடிப்படை இயற்பியலில் இருந்து உண்மையில் வரவில்லை ஆனால் இது ஃபைபரில் ஏதேனும் இழப்பைக் காண்பிப்பதற்கான ஒரு சிறந்த தோராயமாகும் மேலும் இந்த மதிப்பை மாற்றுவதன் மூலம் இழப்புகள் வகைப்படுத்தப்படுகின்றன α நீங்கள் எதை கண்டுபிடிக்க முடியும் α α வெறுமனே P P ஆல் வழங்கப்படுகிறது இருபுறமும் உள்நுழைந்து இதை L ஆல் வகுக்கவும் நீங்கள் இதைச் செய்தால் நீங்கள் விழிப்புணர்வைப் பெறுவீர்கள் இந்த விழிப்புணர்வு Np m அல்லது ஒரு மீட்டருக்கு அளவிடப்படுகிறது ஆனால் உண்மையில் db km இல் விழிப்புணர்வைக் குறிப்பிடுவது மிகவும் பொதுவானது எனவே Np m இல் α dB km முதல் α வரையிலான உறவு இதுதான் எனவே இது Np m இல் 4 343 மடங்கு Np km இந்த db km விஷயம் ஏன் முக்கியமானது என்று கருதுவோம் உதாரணமாக 1970 இல் உங்களுக்கு 20 dBkm இழப்புகள் இருந்தன ஆகவே இது 1970 ஆம் ஆண்டில் வழக்கமான ஃபைபர் ஆகும் அங்கு 20 dBkm பற்றி இழப்புகள் உள்ளன நான் 10 mV சக்தியை அனுப்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் சரி வெளியீட்டில் நீங்கள் தவிர வேறு என்ன சக்தி இருக்கும் இழப்பு 20 dB km மற்றும் உள்ளீடு 10mV என்பதால் 1 Km நீங்கள் இந்த 20 dB km ஐ Np m அளவுகளில் வெளிப்படுத்தலாம் அல்லது இந்த சக்தியை முடக்கப்பட்ட அளவுகளில் வெளிப்படுத்தலாம் பின்னர் அவற்றைக் கழித்து பின்னர் தொடர்புடைய வெளிப்பாட்டைப் பெறலாம் இதைத்தான் நாம் பொதுவாக செய்கிறோம் மில்லி வாட் வகுப்பில் உள்ள சக்தி 1 மில்லி வாட் மூலம் எடுத்துக்கொள்வதன் மூலம் அடிப்படை 10 இல் பெருக்கி 10 ஆல் பெருக்கி நீங்கள் வரையறுப்பது என்னவென்றால் dbmம்மில் சக்தி என்று அழைக்கப்படும் ஒரு அளவு இது வெறுமனே சொல்கிறது மில்லிவாட்டிற்கு மேலே எத்தனை முடக்குகிறது என் குறிப்பிட்ட சக்தி P பரவாயில்லை 10 மில் வாட்டுக்கு இது 10 dbm சரிக்கு ஒத்திருக்கிறது எனவே இது ஒரு மில் வாட் மேலே 10 dbஆகும் இப்போது இந்த சக்தி தொடங்கப்பட்டுள்ளது மற்றும் நீங்கள் db அளவீடுகளில் பணிபுரிந்து வருவதால் அல்லது அவரது புள்ளியில் இழப்பைப் பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த αL ஐக் கழிப்பதே dBkm மடங்குகளில் வெளிப்படுத்தப்படும்போது பரப்புதலின் நீளம் உங்களுக்கு மொத்த இழப்பைக் கொடுக்கும் இந்த இழப்பு dBயில் சரியாக இருக்கும் எனவே இது இந்த மட்டத்தில் இருந்தது சரி இந்த சக்தி 10 மில்லி வாட் உடன் ஒப்பிடுகையில் இருந்தது எனவே இது எனது அடிப்படை 1 மில்லி வாட் 10 மெகாவாட் என்றால் 1 எம் க்கு மேல் 10 டெசிபில் உள்ளது மொத்த இழப்புகளை கழித்தபின் இழப்புகள் என்பது இந்த வழக்கில் உங்களுக்கு எவ்வளவு இழப்பு உள்ளது என்பதைப் பொறுத்து மொத்த இழப்பு 20dB ஆக இருக்கும் எனவே நீங்கள் 10dbm உடன் தொடங்கினீர்கள் பின்னர் இழப்புகளுக்குப் பிறகு நீங்கள் கீழே சென்றுவிட்டீர்கள் 10 20 இது 10 dBm எது 0 1 mW எனவே 1 கி மீ பரப்புதலுக்காக நீங்கள் பார்க்கும் சக்தி இதுதானா நான் பிரச்சினையைத் திருப்பிவிட்டு உங்களுக்குச் சொன்னால் நான் பயன்படுத்த விரும்பும் இழைகளின் நீளம் என்னவென்று எனக்குத் தெரியவில்லை எனக்குத் தெரியும் 20dBkm என எனக்குத் தெரியும் இருப்பினும் குறைந்தபட்சம் 20 dBm உள்ள எந்த சக்தியையும் என்னால் கண்டுபிடிக்க முடிகிறது L நீளம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஆரம்ப உள்ளீடு 0 dBm 1mw சரி என்று ஒத்திருக்கிறது எனவே உங்களுக்கு வழங்கிய சூத்திரங்களைப் பயன்படுத்தி இந்த மாற்றத்தை எவ்வாறு செய்வது என்று நீங்கள் கற்றுக் கொள்கிறீர்கள் எனவே 0 dBm 1 mw ற்கு ஒத்திருக்கிறது மேலும் எனது ஃபோட்டோ டிடெக்டர் சர்க்யூட்டைப் பயன்படுத்தி 20 dBm வரை அளவிட முடியும் நான் தேர்வுசெய்யக்கூடிய அதிகபட்ச பரப்பளவு என்ன மொத்த இழப்பு 20dB km சரியானது நான் 0dBm ஐக் கருத்தில் கொண்டு 20dB ஆக இருக்கும் இந்த இழப்பைச் சேர்த்தால் 20dBm என்பது சக்தியை அளவிட போதுமானது எனவே நான் 1 km எடுத்தால் மொத்த இழப்பு 20 dB ஆகும் மேலும் நான் 1 1km க்கு மேல் கடத்த முடியும் அதாவது நான் கடத்தக்கூடிய அதிகபட்ச தூரம் நான் 0 dBm முதல் 10 dBm வரை அதிகரித்தால் நீளமும் அதிகரிக்க முடியும் ஏனெனில் நான் மொத்தம் 10 இழப்பைப் பார்க்கிறேன் அதனால் நான் 10 டிபிஎம் தொடங்க வேண்டும் 20 dBm வரை இறங்க எனக்கு 30 dB சரியான இழப்பு இருக்க வேண்டும் எனவே 10 என்பது மொத்த இழப்பு 30 dB இழப்பு ஆனால் இழப்பு ஆல் வகுக்கப்பட்ட இந்த இழப்பு உங்களுக்கு எல் கொடுக்கும் ஏனென்றால் αL அவ்வாறு இருப்பதால் db இழப்பு சரியானது மற்றும் db km அளவிடப்படுகிறது எனவே நீங்கள் இதைச் செய்தால் 3020 கிடைக்கும் இது 1 5 km தொலைவில் இருக்கும் எனவே நீங்கள் தொடங்கினால் 10 MW மின்சாரம் சரியானது பின்னர் நீங்கள் இன்னும் 1 5 km வரை மட்டுமே செல்ல முடியும் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆப்டிகல் ஃபைபர்களுடன் ஒப்பிடுங்கள் அதன் இழப்புகள் மீண்டும் 0 2 dB Km ஆகும் அதே 20 dBm எனது உணர்திறன் வரம்பு அல்லது நான் 0 dBm அல்லது 1 mv ஆப்டிகல் சக்தியுடன் தொடங்கும் ரிசீவருக்குத் தேவையான குறைந்தபட்ச சக்தி நான் பிரச்சாரம் செய்யக்கூடிய நீளம் மொத்த இழப்புகள் 20dB ஆக இருக்கும் எனவே 20 0 2 இது 100 Km எனவே இது நான் பிரச்சாரம் செய்யக்கூடிய நீளம் நான் 0dBm இலிருந்து 10dBm ஆக அதிகரித்தால் நான் பரப்பக்கூடிய தூரம் 30 0 2 ஆக இருக்கும் இது 150 Km ஆகவே நீங்கள் 1 முதல் 1 5 km வரை மட்டுமே செல்லக்கூடிய முந்தைய ஆப்டிகல் இழைகளிலிருந்து மீதமுள்ள முன்னேற்றம் இருப்பதை நீங்கள் காணலாம் அதே இழைகளை இன்று 0 2 dBkm குறைவான இழப்புகளுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற தூரம் 150 கிமீ வரை அதிகரித்துள்ளது உண்மையில் இந்த பரிமாற்றம் 100 km தூரத்திற்கு சுமார் 100 km இடைவெளி நீளம் எனவே இதற்கு முன் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டங்களில் உங்கள் ரிப்பீட்டர்களை வைக்க வேண்டும் எனவே ஒரு நீண்ட ஹால் தகவல்தொடர்பு அமைப்பிற்கு இந்த 100 கி மீ இடைவெளி நீளம் ஆகும் எனவே இது இழைகளின் செங்குத்தாக மறுபரிசீலனை செய்ய இழைகளின் அளவுருக்களை நிறைவு செய்கிறது கண்ணாடி பொருட்களால் ஆனது இந்த கண்ணாடி பொருள் இந்த டோபண்டுகள் மற்றும் ஒளிவிலகல் குறியீடுகளை அதிகரிக்க அல்லது குறைக்க பொருட்டு பொருத்தமான டோபண்டுகளுடன் அளவிடப்படுகிறது கண்ணாடி பொருள் தானே அலைகளின் செயல்பாடாகும் ஒளிவிலகல் குறியீடு என்பது அலை நீளம் மற்றும் d 2n dλ 2 ஆகியவற்றின் செயல்பாடாகும் இது ஒளிவிலகல் குறியீடு எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை உங்களுக்குக் கூறுகிறது இரண்டாவது வரிசையில் ஒளிவிலகல் வழித்தோன்றல் தொடர்பாக n முயற்சிக்கும் பொருள் சிதறல் இதன் பொருள் துடிப்பு பரவப் போகிறது மற்றும் கூடுதல் சிதறல் என்பது ஃபைபரின் வடிவியல் அம்சங்களால் நிகழும் அலை வழிகாட்டி சிதறல் மற்றும் மூன்றாவது சிதறல் என்பது துருவமுனைப்பு முறை சிதறல் ஆகும் இது சக்தி அல்லது புலத்தின் சீரற்ற பரிமாற்றத்தின் காரணமாக நிகழ்கிறது ஒற்றை பயன்முறை ஃபைபரின் இரண்டு முறைகளுக்கு இடையில் ஒட்டுமொத்த சிதறல் இந்த மூன்று அளவுகளாலும் ஒற்றை முறை இழைகளில் தீர்மானிக்கப்படுகிறது மல்டி மோட் ஃபைபருக்கு நீங்கள் HE11 பயன்முறை மற்றும் TE11 பயன்முறைக்கு இடையேயான தாமதமான இடை மாதிரி தாமதத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக முதல் மற்றும் அடுத்த உயர் வரிசை முறை அல்லது உயர் வரிசை முறைகளுக்கு இடையில் எனவே பல முறை இழைகள் பொதுவாக அதிக வாய்ப்புகள் உள்ளன ஒற்றை முறை இழைகள் சிதற இறுதியாக விழிப்புணர்வு என்பது நாம் ஆப்டிகல் சக்தியைக் குறைக்க வேண்டும் எனவே ஃபைபரின் உள்ளீட்டில் 1 மில்லி வாட் என்று சொல்லத் தொடங்கினால் 1 அல்லது 2 கி சக்தியில் குறைப்பு இருக்கும் மற்றும் எவ்வளவு சக்தி குறைக்கப்படுகிறது என்பது ஃபைபரின் விழிப்புணர்வு கூட்டுறவு மூலம் தீர்மானிக்கப்படுகிறது எனவே இது முழுமையானது ஒற்றை மோட் ஃபைபரின் அளவுருக்கள் அடுத்த தொகுதியில் நாம் தொடங்குவோம் நாங்கள் தகவல்தொடர்பு கருத்துகளுக்குச் சென்று படிப்போம் அவற்றை ஒன்றிணைக்க எளிய தொகுதி பின்னர் ஆப்டிகல் மூலங்கள் மற்றும் ஆப்டிகல் டிடெக்டர்களைப் பார்ப்போம்